முன்பு விவாதித்தபடி புரத பக்கத்தின் மிக உயர்ந்த வரிசை அடையாளம் 84 பாசிட்டிவ் 92 சதவீதம் எனில் இதனைப் பயன்படுத்தி ஹோமோலஜி மாடலிங் செய்யலாம் ஹோமோலஜி மாடலிங்கில் SRC கைனேஸ் மற்றும் நீல நிறமானது சி யெஸ் கைனேஸ் மற்றும் RMSD 1 09 ஆங்ஸ்ட்ரோம் RMSD என்றால் என்ன மாணவர் ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன் ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன் இந்த இரண்டு கட்டமைப்புகள் சூப்பர்இம்போஸ் செய்வதற்கு எவ்வளவு தூரம் தேவை அவை ஒன்றுக்கொன்று 1 09 ஆங்ஸ்ட்ரோம் வேறுபடுகின்றன அனுமதிக்கப்பட்ட ரீஜியனில் ராமச்சந்திரன் பிளாட்டை காணலாம் கட்டமைப்புகளைக் சரிபார்த்து மற்றும் கட்டமைப்புகள் நல்ல நிலையில் உள்ளன என்று கூறலாம் ஒரு நிலையான அமைப்பு கிடைத்தால் இது முடிந்துவிடும் இப்போது சில மாறும் கட்டமைப்புகள் செய்ய இருந்தால் சில மாறுபட்ட கன்பர்மேஷன்களை கொண்டு மாதிரி டைனமிக் சிமுலேஷன்களை செய்யலாம் MD எவ்வாறு செயல்படுகிறது சில வெப்பநிலை மற்றும் அழுத்தம் மற்றும் வெவ்வேறு கால அளவைப் பயன்படுத்தினால் பல்வேறு வகையான கட்டமைப்புகளைப் பெறலாம் அம்பர் அல்லது க்ரோமாக்ஸ் போன்ற லிட்டரேச்சர்களில் கிடைக்கும் பல்வேறு தொகுப்புகளைப் பயன்படுத்தலாம் வெவ்வேறு போர்ஸ் பீல்ட் குறிப்பிட்ட புரதத்தையும் அவற்றின் பல்வேறு கால அளவையும் உருவகப்படுத்தி கன்பர்மேஷன் பெறலாம் பல கன்பர்மேஷன்களை பெற்றவுடன் கட்டமைப்புகள் பெறுவதற்குப் பயன்படுத்தப்படும் நிபந்தனைகள் இவை இறுதியாக சாம்பிளிங் பயன்படுத்தலாம் வெவ்வேறு கன்பர்மேஷன்களில் கன்பர்மேஷன் கிளஸ்டரிங் செய்ய அருகிலுள்ள நெய்பர் முறையைப் மட்டுமே பயன்படுத்தி கிளஸ்டர் செய்ய முடியும் இதை எப்படி செய்வது முதலில் நெய்பர்களின் எண்ணிக்கையை அறிந்து அவற்றின் குறிப்பிட்ட கட் ஆப் அடிப்படையில் செய்ய முடியும் அதிக மதிப்புடைய நெய்பர் இன் கட்டமைப்பின் அடிப்படையில் கிளஸ்டரிங் செய்யலாம் பின்னர் கிளஸ்டர்களின் கூட்டமைப்பிலிருந்து தேவையில்லாத கிளஸ்டர்களை நீக்கி விட்டு தேவையானவற்றை இணைத்துக்கொள்ளலாம் இதே மாதிரி பல்வேறு கட்டமைப்புகளை செய்து கிளஸ்டர்களை உருவாக்கி அதன்மூலம் சாம்பிள் கட்டமைப்புகளை அடையாளம் கண்டு அவற்றை டாக்கிங் செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் 10 நானோசெகண்ட் ட்ராஜெக்ட்டரி குழுமங்களுக்குள் பயன்படுத்தினால் 5 பைக்கோ விநாடிகளின் இடைவெளியுடன் 20000 கன்பர்மேஷன்களைப் பெறலாம் ஏனென்றால் 5 பைக்கோசெகண்டுகள் 100 நானோசெகண்ட்களுடன் சென்றாலும் சுமார் 20000 கன்பர்மேஷன்களைப் பெறலாம் 20000 கன்பர்மேஷன்கள் 10 கிளஸ்டர்களில் கிளஸ்டரிங் நுட்பங்களை வழங்குகின்றன ஒரு புரதத்தில் வெவ்வேறு நேரக்கட்டமைப்பில் MD சிமுலேஷன் கன்பர்மேஷன்கள் செய்வதற்கு 5 பைக்கோசெகண்டுகள் தேவை மேலும் வெவ்வேறு கிளஸ்டர்களில் கன்பர்மேஷன்களை இவ்வாறு செய்யலாம் 10 கிளஸ்டர்கள் இருந்தால் அவற்றில் 7 ஓபன் கன்பர்மேஷன்களையும் மற்றும் 3 குளோஸ் கன்பர்மேஷன்களையும் கொண்டுள்ளன ஓபன் கன்பர்மேஷன் ஆக இருந்தால் லிகெண்டு சென்று பிணைப்பை ஏற்படுத்தும் குளோஸ் கன்பர்மேஷன் ஆக இருந்தால் பிணைப்பை ஏற்படுத்த முடியாது இது டாக்கிங் செய்வதற்கு நல்லதல்ல கிளஸ்டர்கள் மற்றும் பிரேம்களின் எண்ணிக்கையை கண்டால் அவற்றுள் சில மூன்று க்ளோஸ் கன்பர்மேஷன்களை கொண்டுள்ளன இப்பொழுது ஓபன் கன்பர்மேஷன் டேட்டாக்களை பற்றி அறிந்து கொள்ளலாம் 7 உள்ளது 1 2 3 4 5 6 7 C 2 ஐக் காணலாம் C 5 C 6 நன்றாக இருப்பதால் இங்கே ஏழு கட்டமைப்புகளின் சூப்பர்இம்போசிஷன் காணலாம் அவற்றில் சில லிகெண்டு பிணைப்பு பக்கமாகும் கட்டமைப்புகளின் சூப்பர்இம்போசிஷன்னில் 7 கன்பர்மேஷன்கள் 1 2 3 4 5 6 7 ஆகிய ஏழு கட்டமைப்புகளைக் காணலாம் இது ஒரு ஹோமோலஜி மாடலிங் இப்போது 9 கட்டமைப்புகள் உள்ளன புரதப் பக்கத்தில் 9 கட்டமைப்புகளை கொண்டுள்ளது லிகெண்டு பக்கத்தில் எத்தனை லிகெண்டுகள் வைத்துக் கொள்ள முடியும் சுமார் 11000 லிகெண்டுகள் ஏனெனில் இந்த லைப்ரரியிலிருந்து 5000 லிகெண்டுகள் மற்றும் சில டிகாய்கள் மற்றும் அறியப்பட்ட செயல்பாடுகள் வைத்துக் கொள்ள முடியும் புரதம் மற்றும் செயலில் உள்ள தளம் தெரிந்தால் டாக்கிங் செய்யலாம் இப்போது செயலில் உள்ள தளத்தில் பல ரெசிடியூஸ்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக முக்கிய ரெசிடியூஸ்கள் வாலின் 281 லைசின் 295 குளுட்டமைன் 339 41 86 arg 88 அஸ்பார்டிக் அமிலம் 404 டைரோசின் 416 உள்ளன இந்த செயலில் உள்ள தளமான அமினோ அமில ரெசிடியூஸ்களை சுற்றி ஒரு கட்டத்தை உருவாக்க முடியும் ஏனெனில் லிகெண்டுகள் அந்த பகுதியை மட்டுமே பிணைக்கக்கூடும் ஒரு கட்டத்தை உருவாக்க முடியும் மேலும் இந்த 11000 சேர்மங்கள் அனைத்தையும் டாக்கிங் மற்றும் விர்ச்சுவல் ஸ்கிரீனிங் செய்வதற்கும் பயன்படுத்தலாம் எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் உயர் செயல்திறன் விர்ச்சுவல் ஸ்கிரீனிங் செய்யலாம் அல்லது ஒரு நிலையான துல்லியத்தையும் கூடுதல் துல்லியத்தையும் செய்யலாம் அவை கிளைடு தொகுதியில் கிடைக்கின்றன இந்த ஷ்ரோடிங்கரில் இறுதியாக அவர்கள் இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தி ஸ்கோரிங் பெறுகிறார்கள் அவை வெவ்வேறு கூறுகளைக் கொண்டிருப்பதால் கிளைடு ஸ்கோரிங் வழங்கப்படுகிறது கொலம்பிக் தொடர்பு மற்றும் வான் டெர் வால்ஸ் இடைவினைகள் லிபோபிலிக் தொடர்பு ஹைட்ரஜன் பிணைப்புகள் உள்ளன இது ஹைட்ரோபோபிக் சூழலில் செயல்படும் போலார் பரியிங்கிற்கு வழங்கப்படும் பெனால்டி நேரம் ஏனெனில் போலார் ரெசிடியூஸ்கள் இருந்தால் முக்கியமாக அவற்றின் மேற்பரப்பு மேற்பரப்பின் ரெசிடியூஸ்களுடன் தொடர்பு கொள்கிறது அது பரிடுடன் சென்றால் சில பெனால்டிகளை வழங்கி சுழற்றக்கூடிய பிணைப்புகளையும் மற்றும் பிற தொடர்புகளையும் காணலாம் புரதத்திற்கும் லிகண்டிற்கும் இடையிலான தொடர்புகளைப் பெற இந்த கிளைடு ஸ்கோரிங்களைப் பெறலாம் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நல்ல ஸ்கோரிங் கிடைக்கிறது ஆனால் அவை ஏற்கனவே சில எண்களுடன் உகந்ததாக உள்ளன இந்த விஷயத்தில் சில வாய்ப்புகள் உள்ளன இதனால் சில சிறந்த டேட்டாக்களுடன் இது உகந்ததாக இருப்பதால் சிறந்த வெற்றியை அடையாளம் காணத் தவறிவிடும் இப்போது வெற்றிகளைப் பெறுவது எப்படி கிளைடு ஸ்கோர் மற்றும் பல்வேறு வகையான ஸ்கிரீனிங் செய்வதற்கு பயன்படுத்தலாம் உயர் செயல்திறன் ஸ்கிரீனிங் அல்லது நிலையான பிரிசிஷன் மற்றும் கூடுதல் பிரிசிஷன் உடன் பயன்படுத்தலாம் ஒவ்வொரு வழக்கிலும் சில டேட்டாவை பெறலாம் மற்றும் எல்லா டேட்டாவையும் தரவரிசைப்படுத்தலாம் 7 MD மற்றும் 1 ஹோமோலஜி மாதிரி கட்டமைப்புகளான அனைத்து ஸ்கிரீனிங் முறைகளிலிருந்தும் சிறந்த 5 வெற்றிகளில் சிறந்ததைக் காணலாம் 8 முறைகள் சரியானவை மற்றும் 8 ஸ்கிரீனிங்களில் 5 வெற்றிகளைப் பெறலாம் எனவே விர்ச்சுவல் ஸ்கிரீனிங்கில் 40 வெற்றிகளைப் பெறலாம் அதேபோல் இந்த நிலையான பிரிசிஷனிலிருந்து 40 மற்றும் கூடுதல் பிரிசிஷனிலிருந்து 40 எனவே முற்றிலும் 120 லிகண்ட்களைப் பெறலாம் 120 லிகெண்டுகளை 7 MD பெறப்பட்ட கட்டமைப்புகளில் காணலாம் ஹோமோலஜி மாதிரி அமைப்பு 8 மறுபுறம் லிகெண்டுகள் உள்ளன மூன்று வெவ்வேறு வகையான ஸ்கிரீனிங் முறைகள் உள்ளன ஒவ்வொரு முறையும் முதல் 5 ஐ எடுத்துக் கொள்ளலாம் அதாவது 8 புரதங்கள் 5 க்குள் 40 க்கு சமமாக ஒவ்வொரு வெவ்வேறு ஸ்கிரீனிங் முறையிலும் 40 40 40 120 ஐக் கொடுக்கும் இது 120 ஷ்ரோடிங்கர் சிறந்த ஒன்றைப் பெற முடிந்தால் முதன்மையானது முதலிடத்தில் இருக்க வேண்டும் ஆனால் இந்த சோதனைத் டேட்டாவைப் பார்த்தால் இவை லிகெண்டுகள் பொட்டன்ஷியல் இன்ஹிபிஷனில் தரவரிசை எண் 18 32 மற்றும் 105 போல இங்கே காணலாம் அவை சில இன்ஹிபிஷனை காட்ட அடையாளம் காணப்பட்ட சேர்மங்கள் இந்த வெவ்வேறு அணிகளில் 18 32 மற்றும் 105 இல் உள்ளன குறைந்தபட்சம் இந்த சேர்மங்கள் அனைத்தையும் 2 2 மில்லியன் சேர்மங்களின் முதல் 120 வெற்றிகளில் காணலாம் அவை எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன அவை எவ்வாறு சாத்தியமான முன்னணி சேர்மங்களாக இருக்கக்கூடும் என்பதைப் பார்ப்போம் ஒரு தரவரிசை 18 என்றால் இது இன்ஹிபிஷன் விகிதத்தை 26 9 ஆகக் காட்ட கூடியது ஆகும் எனவே கிளைடு ஸ்கோர் 10 42 மற்றும் மைனஸ் 62 8 இன் ஆற்றல் உள்ளது என்றால் ஸ்கோரிங் மற்றும் ஆற்றலுக்கான வித்தியாசம் என்ன ஸ்கோரிங் என்பது மதிப்பைப் பெற இந்த எம்பிரிகல் சமன்பாட்டைக் கொண்டுள்ளது எம்பிரிகல் சமன்பாட்டை வைப்பதற்கு வெவ்வேறு காரணிகளை இணைப்பதன் மூலம் இறுதியாக கிளைடு ஸ்கோர் என்று அழைக்கப்படும் எண்ணைப் பெறமுடியும் வான் டெர் வால்ஸ் ஆற்றலையும் ஆம்பியர் போர்ஸ் பீல்ட் போன்ற எலக்ட்ரோஸ்டாடிக் ஆற்றலையும் கணக்கிட வேண்டும் பின்னர் அவை இந்த விஷயத்தின் மொத்த கிளைடு ஆற்றலைக் கொடுக்கும் இங்கே இன்ஹிபிஷன் 26 சதவிகிதம் ஆகும் பின்னர் சேர்மங்கள் புரதத்தில் உள்ள புரத அமினோ அமிலங்களுடன் சூழப்பட்டிருப்பதைக் காணலாம் இப்போது சில ஹைட்ரோபோபிக் இடைவினைகளை காணலாம் அவைகளில் சில ஹைட்ரஜன் பிணைப்புகளைக் OD 1 மற்றும் N 2 வில் கொண்டுள்ளன எலக்ட்ரோஸ்டாடிக் தொடர்புகளையும் CH 2 குழுக்களின் ஹைட்ரோபோபிக் இடைவினைகளையும் பார்க்க இயலும் டாமினண்ட் எலக்ட்ரோஸ்டாடிக் மற்றும் வான் டெர் வால்ஸ் இடைவினைகள் கிளைடு ஸ்கோர் மைனஸ் 10 மற்றும் கிளைடு ஆற்றல் 62 பங்களிப்பை சரி பார்த்தால் வான் டெர் வால்ஸ் 41 மற்றும் கொலம்பிக் ஆற்றல் மைனஸ் 21 இந்த இரண்டையும் சேர்த்தால் 62 ஐப் பெறுவோம் C எஸ் கைனேஸிலிருந்து பெறப்பட்ட சேர்ம மூலக்கூறுடன் நமது மூலக்கூறுகளை ஒப்பிடலாம் துத்தநாக சேர்மத்திற்கான படிக அமைப்பை கண்டால் இவை C எஸ் கைனேஸ் மற்றும் ANP உடன் கிடைக்கக்கூடிய ஒத்த வகை சேர்மங்கள் ஆகும் இந்த விஷயத்தில் முக்கியமாக லைசின் 295 ஐக் காணலாம் இது ஒரு இடைவினை மற்றும் டைரோசின் 416 இந்த மூன்று இடைவினைகள் லிகெண்டு ANP உடன் படிகமாக்கும்போது முக்கிய இடைவினைகள் இணை படிக அமைப்போடு விர்ச்சுவல் ஸ்கிரீனிங் பயன்படுத்தி அடையாளம் காணலாம் மற்றொரு தரவரிசை 32 ஆகும் இங்கே இன்ஹிபிஷன் 24 8 சதவிகிதம் இடைவினைகளின் வகையைக் காணலாம் இது லிகெண்டு மற்றும் ஒரு குறிப்பிட்ட புரதத்தில் உள்ள அமினோ அமிலங்களுடன் அவை எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதை பார்க்கலாம் இது மற்றொரு ஒரு தரவரிசை 105 இன்ஹிபிஷன் 24 8 சதவிகிதம் மற்றும் இடைவினை எலக்ட்ரோஸ்டாடிக் இடைவினைகள் அத்துடன் ஹைட்ரஜன் பிணைப்புகள் மற்றும் குறிப்பிட்ட லிகெண்டு மற்ற ஹைட்ரோபோபிக் இடைவினைகளைக் காணலாம் ஸ்கோரிங் மைனஸ் 8 8 ஆகவும் ஆற்றல் கிட்டத்தட்ட ஒத்ததாகவும் இருந்தால் ஒரு மோலுக்கு மைனஸ் 64 21 கிலோ கலோரி ஆகும் ஆற்றல் ஒரு படி என்றால் என்ன செய்யலாம் புரதம் மட்டும் லிகெண்டு எடுத்துக் கொண்டு அதன் பண்புகளின் அடிப்படையில் ஸ்கிரீனிங் முறைகளை குறைத்து குறிப்பிட்ட லிகெண்டுகளை அடையாளம் கண்டறியலாம் கைனேஸ் இன்ஹிபிட்டார்கள் இருந்தால் பிணைப்பு தளத் தகவலைப் பார்க்க முடியும் முதல் காம்பெட்டிஷனில் சரியான சாத்தியமான சேர்மங்களையும் கற்றுக் கொள்ளலாம் அவை ATP உடனான காம்பெட்டிஷன் அடிப்படையில் வகை ஒன்று மற்றும் வகை இரண்டு என வெவ்வேறு வகைகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன இந்த புரதத்தில் இரண்டு வெவ்வேறு கன்பர்மேஷன்கள் இருப்பதைக் காணலாம் அதில் ஒன்றுDFG IN ஆகும் ஒரு DFG மோட்டிஃப்பை இங்கே காணலாம் D என்பது அஸ்பார்டிக் அமிலம் F ஒரு ஃபைனிலலனைன் G என்பது கிளைசின் ஆகும் இந்த DFG மோட்டிஃப்கள் ATP பைண்டிங் பாக்கெட்டில் உள்ளன அல்லது அவை ATP பைண்டிங் பாக்கெட்டைத் தடுக்கின்றன இப்போது இங்கே அலோஸ்டெரிக் தளம் போட்டி இன்ஹிபிட்டார்கள் உள்ளன இந்த புரதத்தில் இரண்டு வெவ்வேறு வகையான மோட்டிஃப்கள் உள்ளன ஒன்று DFG IN கன்பர்மேஷன் இந்த வழக்கில் வகை 1 இன்ஹிபிட்டார்கள் கன்பர்மேஷனுடன் பிணைக்கப்படுகின்றன மற்றும் வகை 2 இன்ஹிபிட்டார்கள் DFG OUT கன்பர்மேஷனுடன் பிணைக்கப்படுகின்றன லிட்டரேச்சரிலிருந்து பெறக்கூடிய இந்தத் தகவல் மற்றும் ஆக்டிவேஷன் லூப்பின் இயக்கம் இந்த அவுட் கன்பர்மேஷனிற்கு கூடுதல் ஹைட்ரோபோபிக் பிணைப்பை வெளிப்படுத்துகிறது இது ATP பிணைப்பு தளத்திற்கு நேரடியாக அருகில் உள்ளது இது ATP பிணைப்பு தளங்களுக்கு அருகிலுள்ள மற்றொன்று ஹைட்ரோபோபிக் பிணைப்பு தளமாகும் இந்த விஷயத்தில் DFG இன் மற்றும் DFG அவுட் ஆகியவற்றை அறிந்திருந்தால் ஹோமோலஜி குறைவாக இருந்தாலும் கட்டமைப்பு ரீதியாக இதே போன்ற கட்டமைப்புகளைப் பெறலாம் மேலும் மாதிரியை உருவாக்கலாம் கட்டமைப்புகள் மற்றும் முக்கியமாக கன்பர்மேஷனில் கவனம் செலுத்த வேண்டும் இங்கு இரண்டு கன்பர்மேஷன்கள் உள்ளன ஒன்று DFG இன் மற்றொன்று DFG அவுட் கன்ஃபர்மேஷன் ஆகும் ABL 1 இணைப்பு கைனேஸ் இது லிகெண்டு கொண்ட ஒரு வகை ATP காம்பட்டிட்டிவ் DFG கன்பர்மேஷன் தடுப்பானாகும் இது குறிப்பிட்ட புரதத்திற்கான PDB ID அதேபோல் இது இமாடினிபுடனான மற்றொரு சிக்கலான ABL 1 கைனேஸ் ஆகும் இது DFG அவுட் கன்பர்மேஷன் வகை 2 டெம்ப்ளேட் தடுப்பானாகும் இந்த இரண்டு டெம்ப்ளேட்களையும் பார்த்தால் வரிசை அடையாளம் குறைவாக இருக்கும் ஆனால் கட்டமைப்பு ரீதியாக இந்த பிணைப்பு பாக்கெட்டுகள் ஒத்த கட்டமைப்புகளைக் கொண்டுள்ளன C எஸ் உடன் கட்டமைப்புகளை எளிதில் வடிவமைக்க முடியும் இந்த குறிப்பிட்ட ரீஜியனில் RMSD மிகவும் குறைவாக இருப்பதை காணலாம் இது இன் கன்பர்மேஷன் மற்றும் இந்த அவுட் கன்பர்மேஷன் ஆகும் இங்கே 2 கட்டமைப்புகள் மட்டுமே உள்ளன முன்பு 8 கட்டமைப்புகள் MD யில் இருந்து 7 பின்னர் ஹோமோலஜி மாடலிங்கிலிருந்து 1 பயன்படுத்தப்பட்டது பின்னர் இந்த ஸ்கிரீனிங்கைப் பயன்படுத்தினால் இன் மற்றும் அவுட் கன்பர்மேஷன் என இரண்டு கன்பர்மேஷன்கள் உள்ளன முன்பு விவாதித்ததைப் போலவே அதைத் தயாரிக்க வேண்டும் லிகெண்டுகள் தயார் செய்து பண்புகளைப் பெறலாம் ஆவரேஜ் ப்ராப்பர்ட்டி மதிப்புகளுடன் வடிகட்டலாம் பின்னர் ஒரு டானிமோடோ கோஎஃபீஷியேன்ட்டை பயன்படுத்தி ஸ்கிரீனிங் செய்யலாம் இந்த கன்பர்மேஷன் உடன் 76627 வெற்றிகளைப் பெறலாம் அதேபோல் DFG அவுட் கன்பர்மேஷன் உடன் சுமார் 75000 வெற்றிகளைப் பெறலாம் பின்னர் இதனை ஒன்றாக சேர்த்தால் இப்போது சுமார் 1 மில்லியன் சேர்மங்களைப் பெறலாம் இதனை என்ன செய்வது ஃபார்மகோபோர் அடிப்படையிலான மாதிரிக்கு உட்படுத்த வேண்டும் ஃபார்மகோபோர் அடிப்படையிலான மாதிரி என்றால் என்ன ஒரு புரதத்தைக் கண்டால் செயலில் உள்ள தளத்தைக் மற்றும் மொயட்டியைக் காணலாம் இந்த குறிப்பிட்ட பிணைப்பு தளத்தை சுற்றி ATP அடிப்படையிலான மொயட்டியுடன் தொடர்புடைய அம்சங்கள் யாவை இந்த விஷயத்தில் பல்வேறு வகையான சேர்மங்களின் சாத்தியங்கள் என்ன என்பதை பார்த்தால் எடுத்துக்காட்டாக இங்கே A அச்செப்டார் D என்பது டோனார் மற்றும் H ஒரு ஹைட்ரோபோபிக் மற்றும் R என்பது அரோமேட்டிக் ரிங் இவை DFG அவுட்டுக்கு மற்றொரு எடுத்துக்காட்டு இமாடினிபின் சீரமைப்பு மற்றும் சேர்மங்களுக்கான கன்பர்மேஷன் ஃபார்மகோபோர் மாதிரியை காணலாம் இப்போது லிகெண்டுகள் உள்ளன இந்த லிகெண்டுகளை இங்கே ஸ்கிரீனிங் செய்து செயலில் உள்ள தளத்தைச் சுற்றியுள்ள இந்த ஃபார்மகோபோர் உடன் எந்த லிகெண்டுகள் பொருந்துகின்றன என்பதைப் பார்க்கலாம் அக்சப்ட்டார்கள் டோனார்கள் ஹைட்ரோபோபிக் மற்றும் அரோமடிக் ரிங்கினை அடிப்படையாகக் கொண்ட ATP சேர்ம இன்ஹிபிட்டார்கள் தெரியும் இந்த குறிப்பிட்ட ஃபார்மகோபோர் தளத்தினை சுற்றியுள்ள லிகெண்டுகள் எவ்வாறு பொருந்துகின்றன இதைச் செய்யும்போது வெவ்வேறு எண்களைப் பெறுவோம் அந்த எண்களைப் பயன்படுத்தி தரவரிசைப்படுத்தலாம் ஃபிட்னஸ் ஸ்கோரிங் DFG இன் மற்றும் DFG அவுட் என்பதையும் காணலாம் இவை ஃபார்மகோபோருக்கு பொருந்தக்கூடிய லிகெண்டுகள் முதலில் ஃபிட்னஸ் ஸ்கோரிங்கை பெற்று அதனடிப்படையில் தரவரிசைப்படுத்தலாம் 5 ஐ வைத்திருந்தால் அமைப்பு டைவர்சிடி உடன் செல்ல வேண்டும் அவை ஒத்த கட்டமைப்புகள் அதிக ஸ்கோரிங்கள் கொண்டுள்ளன பின்னர் 1 மட்டுமே எடுத்துக் கொண்டால் எடுத்துக்காட்டாக 1 2 3 போன்ற ஒத்த அமைப்பு உள்ளது முதல் ஒன்றை எடுத்துக் கொண்டு பின்னர் எல்லாவற்றையும் எடுத்துக் கொண்டால் C யெஸ் கைனேஸுக்கும் லிகெண்டுகளுக்கும் இடையிலான தொடர்புகளை அறிந்து கொள்ளலாம் மேல் பொருத்தங்களை அடையாளம் காண பல்வேறு அளவுகோல்களைப் பயன்படுத்த வேண்டும் ஒன்று ஃபார்மகோபோர் மாடலிங் அடிப்படையிலான ஃபிட்னஸ் ஸ்கோரிங் மற்றும் இந்த சேர்மங்களின் டைவர்சிட்டியை சரிபார்த்து பின்னர் லிகெண்டு மற்றும் C எஸ் கைனேஸுக்கு இடையிலான உண்மையான தொடர்புகளைப் பார்க்க முடியும் இரண்டு வெவ்வேறு சேர்மங்கள் இடையே இதை செய்தவுடன் இன்ஹிபிட்டார்கள் மிக அதிகம் இருக்கும் முதலில் புரதம் மட்டும் லிகெண்டுகளை தயார் செய்து டாக்கிங் செய்யலாம் ஆனால் கன்பர்மேஷன்னை கருத்தில் கொள்ளவில்லை என்றால் ஸ்கிரீனிங் முறை மாறுபடும் இது ATP தளத்துடன் பிணைக்கப்படுகிறதா அல்லது காம்பட்டிட்டிவ் தளமாக இருக்கிறதா என்று கருதவில்லை எனவே அங்கு அதிகபட்சமாக 31 சதவிகிதம் இன்ஹிபிஷன் கிடைத்தது ஆனால் இங்கே இப்போது கன்பர்மேஷன் மற்றும் இன்ஹிபிட்டார்களின் வகையை கருத்தில் கொண்டால் இந்த சேர்மங்கள் 64 சதவீத இன்ஹிபிஷன் ஐ காட்டுகிறது ஸ்கோரிங் 12 88 என்று பெறலாம் கிளைட்ஸ் ஸ்கோரிங் மற்றும் ஒரு மோலுக்கு மைனஸ் 6 44 கிலோ கலோரி ஆற்றல் இது DFG யிலிருந்து இன் கன்பர்மேஷன் ஆனது அதேபோல் மற்றொரு டேட்டாவைப் பெறலாம் இங்கே இது 49 சதவிகிதத் இன்ஹிபிஷன் மற்றும் DFG ஐ காட்டுகிறது இங்கே ஸ்கோரிங் மைனஸ் 10 16 மற்றும் ஒரு மோலுக்கு மைனஸ் 71 05 கிலோ கலோரி ஆற்றல் ஆகும் இங்கே கட்டமைப்பைக் கண்டால் இது ஃபார்மகோபோர் என்பதை காணலாம் இது வேறுபட்ட ரெசிடியூஸ்களை கொண்டுள்ளது மேலும் பல்வேறு வகையான தொடர்புகளையும் ஹைட்ரஜன் பிணைப்புகளையும் ஹைட்ரோபோபிக் இடைவினைகளையும் காணலாம் ஃபைனிலலனைன் 272 இது ஒரு ரிங் இது pi pi இடைவினைகளை உருவாக்கலாம் இது N H என்பதை காணலாம் இதன் மூலம் செரினுடன் ஹைட்ரஜன் பிணைப்புகளைக் மற்றும் பல்வேறு வகையான தொடர்புகளைக் காணலாம் இந்த சேர்மங்களின் பல்வேறு வகையான தொடர்புகளை எதிர்மறை சார்ஜ் ரெசிடியூஸ்கள் அல்லது துருவ ரெசிடியூஸ்கள் மற்றும் ஹைட்ரோபோபிக் ரெசிடியூஸ்கள் ஆகியவற்றிலிருந்து காணலாம் விர்ச்சுவல் ஸ்கிரீனிங்கில் கூட்டமைப்பிலிருந்து சாத்தியமான சேர்மங்களை அடையாளம் காண பின்பற்ற வேண்டிய பல்வேறு படிகள் யாவை மாணவர் லிகெண்டுகளின் லைப்ரரி இருக்க வேண்டும் முதலில் ஒரு லைப்ரரி வேண்டும் இங்கு லிகெண்டுகளின் லைப்ரரி உள்ளது இப்போது எந்த குறிப்பிட்ட இலக்கையும் அடையாளம் கண்டால் கட்டமைப்பை அறிந்து கொள்ள முடியும் கட்டமைப்பை நேரடியாகப் பயன்படுத்தக்கூடிய அமைப்பு தெரிந்தால் செய்யக்கூடிய இரண்டு வகைகள் உள்ளன ஒரு அமைப்பு தெரியவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் ஹோமோலஜி மாடலிங் செய்ய வேண்டும் இந்த விஷயத்தில் இரண்டு வெவ்வேறு அம்சங்களைக் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு அம்சம் என்னவென்றால் ஒரே குடும்பத்துடன் வரிசை அடையாளத்தைப் பெறுவது SRC கைனேஸ் அல்லது C எஸ் கைனேஸ் அதே குடும்பத்தை சேர்ந்த பின் கைனேஸ் வரிசை அடையாளத்திற்கான ஹோமோலஜி மாடலிங் செய்ய வேண்டும் ஒரே குடும்பத்தின் டெம்ப்ளேட்டுகளை தேர்ந்தெடுத்து அதனடிப்படையில் ஒரு ஹோமோலஜி மாடலிங் செய்ய முடியும் பின்னர் கட்டமைப்பை சரிபார்த்து அது நன்றாக இருந்தால் அதைப் பயன்படுத்தவும் முடியும் மற்றும் இரண்டாவது அம்சம் எவ்வாறு கட்டமைப்பைப் பெறுவது இங்கே முக்கியமாக கன்பர்மேஷன்னை கருத வேண்டும் அதனால் DFG இன் மற்றும் DFG அவுட் இரண்டு வகையான இன்ஹிபிட்டர்கள் இன்ஹிபிட்டர் வகை 1 மற்றும் இன்ஹிபிட்டர் வகை 2 ஆகியவற்றுக்கான கன்பர்மேஷன்னை வெளிப்படுத்துகின்றன எனவே இந்த வகை இன்ஹிபிட்டார்கள் சோதனை ரீதியாகக் காட்டப்படுவதால் அவை முக்கியமாக குறிப்பிட்ட தளத்துடன் பிணைக்கப்படுகின்றன இந்த விஷயத்தில் ஹோமோலஜி மாடலிங் செய்தாலும் இந்த செயல்முறைகள் அனைத்தும் அவை எங்கும் பிணைக்கப்படாததால் அந்த குறிப்பிட்ட இடத்தை மட்டுமே பிணைக்கின்றன இந்த விஷயத்தில் உயர் வரிசை அடையாளத்துடன் அந்த ரீஜியனில் கவனம் செலுத்தி ஒத்த கட்டமைப்புகளைப் பெறலாம் இந்த இரண்டு கன்பர்மேஷன்களிலும் கவனம் செலுத்தினால் DFG மோட்டிஃப்கள் என இரண்டு தளங்கள் இருப்பதை காணலாம் ATP பைண்டிங் பாக்கெட் மற்றும் இது இங்கே தளத்திற்கு அனுமதிக்கிறது புரத பக்கம் ஹோமோலஜி மாடலிங் பிளஸ் MD சிமுலேஷன்ஸ் ஆகிய இரண்டு தளங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் இப்போது MD சிமுலேஷன் ஏன் தேவை மாணவர் மேலும் கன்பர்மேஷன் பெற பல கன்பர்மேஷன்களில் ஒரே ஒரு கன்பர்மேஷனில் கவனம் செலுத்தினால் பல லிகெண்டுகள் தோல்வியடையக்கூடும் வேறுபட்ட கன்பர்மேஷன்களை கொண்டிருக்கலாம் MD சிமுலேஷன் செய்தால் 20000 கன்பர்மேஷன்கள் கிடைக்கிறது வகைப்படுத்தப்பட்ட கிளஸ்டர்களில் ஒவ்வொரு கிளஸ்டரிலிருந்தும் சாம்பிள்களை எடுக்க வேண்டும் ஏனெனில் நிராகரிக்கப்பட்ட நெருக்கமான கன்பர்மேஷன்களை வெளியேற்றினால் லிகெண்டுடன் பிணைக்க முடியாது எனவே வெளிப்படையான கன்பர்மேஷன்னை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டு வெவ்வேறு அம்சங்களால் புரத தளம் செய்யப்படுகிறது இப்போது லிகெண்ட் தளம் என்ன செய்ய வேண்டும் முதலில் அறியப்பட்ட செயல்களை டேட்டாபேஸ்களிலிருந்து வெளியேற்ற வேண்டும் அறியப்பட்ட செயல்களுக்கான பண்புகளை செயலில் உள்ள டேட்டாபேஸ்களிலிருந்து பெறலாம் பின்னர் லைப்ரரியில் லிகெண்டுகள் தயார் செய்ய வேண்டும் ஏனெனில் நிறைய பிழைகள்சார்ஜ்கள் அயனிகள் மற்றும் அதன் பண்புகளை கணக்கிடலாம் மேலும் அறியப்பட்ட செயல்களை சில ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் உடன் ஒப்பிட வேண்டும் அறியப்பட்ட செயல்பாடுகள் மற்றும் அறியப்பட்ட லிகெண்டுகள் மிகவும் வேறுபடுகின்றன என்றால் நிராகரிக்கலாம் அவை பொருந்தக்கூடிய அனைத்து வேறுபட்ட பண்புகளையும் எடுத்துக் கொண்டால் ஏதேனும் குறிப்பிட்ட டிவியேஷன் இருக்கிறதா என்று பார்த்து பில்டர் செய்து சேர்மங்களைப் பெறலாம் பின்னர் என்ன செய்வது சில டிகேஸ் மற்றும் அறியப்பட்ட சில செயல்களை ஒரு கட்டுப்பாட்டாக சேர்க்க வேண்டும் இறுதி முடிவு அனைத்து செயல்களையும் அடையாளம் காண வேண்டுமா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் எந்த டிகேசைய்யும் பெறக்கூடாது பின்னர் வடிகட்டிய சேர்மங்களுடன் இந்த சேர்மங்களைச் சேர்த்து இறுதியாக ஸ்கிரீனிங்கை பயன்படுத்தி சேர்மங்களைப் ஹோமோலஜி மாடலிங் மூலம் வரிசைப்படுத்தலாம் இரண்டாவது வகையில் இந்த தளங்களில் மட்டுமே கவனம் செலுத்தினால் வகை 2 இன்ஹிபிட்டார்கள் மற்றும் வகை 1 இன்ஹிபிட்டார்கள் வெவ்வேறு தளங்களில் அந்த குறிப்பிட்ட ரீஜியனில் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு ஹைட்ரஜன் பிணைப்புகள் அக்சப்ட்டார்கள் டோனார்கள் ஹைட்ரோபோபிக் மற்றும் அரோமேட்டிக் ரிங்ஸ் ஆகியவற்றைப் பொறுத்து ரெசிடியூஸ்களின் வகையை அடிப்படையாகக் கொண்டு குறிப்பிட்ட ரீஜியனில் ஃபார்மகோபோர் மாதிரிகளை உருவாக்கலாம் எல்லா லிகெண்டுகளையும் இந்த மாதிரியில் பொருத்த பிட்னஸ் ஸ்கோரிங் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கலாம் பிட்னஸ் ஸ்கோரிங் கிடைத்தால் சேர்மங்களை வரிசைப்படுத்தலாம் சேர்மங்களைப் பார்க்கும்போது அவற்றில் பல ஒத்த கட்டமைப்புகளைக் கொண்டுள்ளன விருப்பம் 1 தோல்வியுற்றால் விருப்பம் 2 பிரபபலி தோல்வியடையும் 3 தோல்வியடையும் முதல் 10 சேர்மங்களின் உயர் தர சேர்மங்கள் மற்றும் 10 சேர்மங்கள் கட்டமைப்பு ரீதியாக ஒத்தவை முதலாவது தோல்வியுற்றால் அதிக சாத்தியமாக அனைத்து 10 தோல்வியடையும் இந்த குழப்பத்தை தவிர்க்கும் காரணத்திற்காக ஒத்த கட்டமைப்புகளை எடுத்து இடைவினைகளை சரிபார்த்து சிறந்ததை எடுத்து கொண்டு 9 ஐ நிராகரிக்க வேண்டும் அதேபோல் சேர்மங்களைத் தேர்ந்தெடுப்பதற்கான பன்முகத்தன்மையைக் காணலாம் தேர்ந்தெடுத்ததும் வெவ்வேறு இரண்டாவது ரிபைமெண்ட் முடிந்தது சேர்மங்களை தேர்ந்தெடுக்கும்போது சரியாகக் காணப்படுகிறது சி எஸ் கைனேஸ் மற்றும் லிகண்டிற்கு இடையிலான தொடர்புகள் இருந்தால் அவை எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதன் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தலாம் இறுதியாக இந்த சேர்மங்களைத் தேர்ந்தெடுக்கலாம் சோதனைகளை ஒப்பிடும் போது லிகெண்டு மற்றும் அமினோ அமிலங்களுடனான நேரடி தொடர்புகளை காணலாம் உதாரணமாக நல்ல வகை இடைவினைகளைக் காணலாம் இங்கே இது 12 88 ஸ்கோரிங் மற்றும் ஆற்றல் 60 ஆகும் மேலும் 64 சதவீத தடுப்பைக் காணலாம் எந்தவொரு இலக்குகளுக்கும் புரதம் லிகெண்டு தயாரிக்க முதலில் சோதனை தகவல்களை முடிந்தவரை சேகரிக்க வேண்டும் செயல்பாடுகள்பிணைப்பு முறைபிணைப்பு போஸ் அல்லது செயலில் உள்ள தளங்களில் ஈடுபட்டுள்ள ஏதேனும் குறிப்பிட்ட ரெசிடியூஸ்களின் அனைத்து சோதனை தகவல்களையும் முடிந்தவரை சேகரிக்க வேண்டும் இறுதியாக இறுதி மாதிரியை சரிபார்த்து இது குறிப்பிட்டவற்றுடன் சரியாக தொடர்பு கொள்ளவில்லை என்றால் ரெசிடியூஸ்களை பின்னர் நிராகரிக்கலாம் இரண்டாவதாக MD சிமுலேஷன்களுடன் சரிபார்த்து வெவ்வேறு MD சிமுலேஷன்களுடன் கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் இந்த விஷயத்தில் MD யைப் பயன்படுத்தி இந்த குறிப்பிட்ட லிகெண்டு வெவ்வேறு கன்பர்மேஷன்களுடன் பொருந்துமா என்பதை பார்க்கலாம் ஆனால் இறுதியில் எல்லாவற்றிற்கும் சோதனை சரிபார்ப்பு தேவை சோதனை சரிபார்ப்பைப் பெற இது மிகவும் முக்கியமானது சோதனை சரிபார்த்தலைச் செய்தவுடன் சதவீதம் இன்ஹிபிஷன் மற்றும் IC 50 மதிப்புகள் போன்ற இன்ஹிபிட்டர் கான்ஸ்டன்ட் மற்றும் பலவற்றைக் காணலாம் பிறகு அடுத்த நிலைக்கு செல்லலாம் இன்ஹிபிட்டர் ஆய்வுகள் மற்றும் விலங்கு ஆய்வுகள் மற்றும் பல இறுதியான ஆய்வுகள் செய்ய வேண்டும் விர்ச்சுவல் ஸ்கிரீனிங்கினால் என்ன நன்மைகள் உள்ளன மாணவர் குறைந்த எண்ணிக்கையிலான சேர்மங்களை ஸ்கிரீனிங் செய்ய வேண்டும் விர்ச்சுவல் ஸ்கிரீனிங்கினால் சேர்மங்களின் எண்ணிக்கையை குறைக்க முடியும் இல்லையெனில் 2 2 மில்லியன் சேர்மங்களைச் செய்வதற்கு பதிலாக இந்த போட்டியில் பங்கேற்ற பல குழுக்கள் மற்றும் வெவ்வேறு குழுக்கள் முற்றிலும் வேறுபட்ட சேர்மங்களைக் காட்டின பல குழுக்கள் வெவ்வேறு குழுக்களில் ஒன்றுடன் ஒன்று ஓவர்லப்பிங் செய்யாதது போன்ற அனைத்து சேர்ங்களையும் ஸ்கிரீன் செய்ய வேண்டும் எனவே இந்த இடத்தில் வெவ்வேறு குழுக்களிடமிருந்து 120 சேர்மங்களைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் 5 குழுக்கள் என்றால் சுமார் 600 சேர்மங்கள் இது தற்போது 2 2 மில்லியன் சேர்மங்களுக்கு பதிலாக சுமார் 10000 சேர்மங்களை ஸ்கிரீனிங் செய்தது அந்த விஷயத்தில் 25 முதல் 30 சேர்மங்களைக் காணலாம் அவை அதிக இன்ஹிபிஷன் வீதத்தைக் காட்டுகின்றன கம்ப்யூடேஷனல் ஸ்ட்ராடஜி பயன்படுத்தி 2 2 மில்லியன் சேர்மங்களைச் செய்வதற்குப் பல்வேறு முறைகளைப் பயன்படுத்த வேண்டும் மெஷின் லேர்னிங் டெக்னிக் ஃபார்மகோபோர் அடிப்படையிலான மாடலிங் லிகெண்டு அடிப்படையிலான மாடலிங் மற்றும் கட்டமைப்பு அடிப்படையிலான வடிவமைப்பைப் வெவ்வேறு அணுகுமுறைகளின் அடிப்படையில் பயன்படுத்தி இறுதியாக சேர்மங்களை அடையாளம் காணலாம் சாத்தியமான சில நாவல் சேர்மங்களை ஒரு முன்னணி இன்ஹிபிட்டார் சேர்மங்களாகப் பெறலாம் டாக்கிங் மற்றும் ஸ்கிரீனிங் பற்றி விவாதித்தோம் QSAR ஆய்வுகளைப் பயன்படுத்தி சாத்தியமான இன்ஹிபிட்டார்களையும் அடையாளம் காணலாம் QSAR என்றால் என்ன மாணவர் குவாண்டிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டி ரிலேஷன்ஷிப் குவாண்டிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டி ரிலேஷன்ஷிப் இதனைப்பற்றி அடுத்த வகுப்பில் விவாதிப்போம் அதிக எண்ணிக்கையிலான லிகெண்டுகள் தெரிந்த ஆப்பினிடி உடன் இருந்தால் எந்தவொரு குறிப்பிட்ட இலக்கிற்கும் மாதிரியைப் பொருத்துவதற்கு QSAR ஆய்வுகளைப் பயன்படுத்தி புதிய சேர்மங்களை அடையாளம் காண முடியும் மேலும் இந்த சேர்மங்கள் எந்தவொரு இன்ஹிபிட்டார்களிலும் சாத்தியமான முன்னணி சேர்மங்களாக வழிவகுக்கும் என்பதை சோதனை ரீதியாக சரிபார்க்க முடியும் இதனைப்பற்றி அடுத்த வகுப்புகளில் விவாதிப்போம் உங்கள் அன்பான கவனத்திற்கு நன்றி